வாழ்த்துக்கள் TALG இன் தொகுதி 1 இன் பிரிவு 10 க்கு வரவேற்கிறோம் பொது திட்டங்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் பிரிவு 9 இல் பயன்படுத்துதல் பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் மற்றும் உருவாக்குதல் உள்ளிட்ட அறிவாற்றல் மட்டங்களில் விளைவுகளின் தன்மையை ஆராய்ந்தோம் அறிவாற்றல் நிலைகளைக் குறிக்கும் சொற்கள் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டோம் எனவே இனிமேல் அனைத்து ஆசிரியர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பால் வரையறுக்கப்பட்டபடி புரிந்துகொள்ளுதல் பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் உருவாக்குதல் போன்ற சொற்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் கல்வி எங்கள் வணிகம் நுண் சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் ஆறு அறிவாற்றல் நிலைகளின் பல துணை செயல்முறைகளை உள்ளடக்கியது என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டோம் ஒவ்வொரு அறிவாற்றல் மட்டத்திலும் பல துணை செயல்முறைகள் இருப்பதை நாங்கள் குறிப்பிட்டோம் மேலும் நுண் சிந்தனை சிலவற்றின் சேர்க்கை மற்றும் தொடர் வரிசையுடன் ஆறு அறிவாற்றல் நிலைகளின் கீழ் வரும் துணை செயல்முறைகள் நினைவில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும் இப்போது யூனிட் 10 இல் அறிவின் நான்கு பொது வகைகளின் தன்மையைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் அறிவாற்றல் களம் இரண்டு பரிமாணங்களால் வகைப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் ஒன்று அறிவாற்றல் செயல்முறைகள் மற்றொன்று அறிவின் வகைகள் நீங்கள் அறிவு போன்ற ஒரு வார்த்தைக்கு வரும் தருணம் இது ஆங்கிலத்தில் உள்ள பல சொற்களைப் போன்றது யாராவது உங்களை வரையறுக்க வலியுறுத்தும் வரை இந்த வார்த்தைகளைப் பயன்படுத்துவது எங்களுக்கு எளிதாக இருக்கும் அறிவு என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கும் தருணம் நீங்கள் விளக்க முயற்சிக்கும்போது அனைவருக்கும் அதில் ஒரு சிக்கல் இருக்கும் எந்தவொரு வாக்கியத்திலும் பயன்படுத்தப்படும் அறிவு என்ற வார்த்தையை நாம் கேட்கும்போது நமக்கு எளிதாக இருப்பதாகத் தோன்றுகிறது அல்லது அறிவு என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தும் போது எளிதாக இருக்கும் ஆனால் நமக்கு சில மறைமுகமான வரையறை இருக்கலாம் அவை பொதுவாக உச்சரிக்கக்கூட தயங்குகின்றன இது புரிந்துகொள்ளத்தக்கது ஏனென்றால் அறிவை வகைப்படுத்துவதில் தத்துவம் மற்றும் உளவியலின் நீடித்த கேள்வி குறிப்பாக தத்துவத்தில் கடந்த 1000 ஆண்டுகளாக இருக்கிறது இன்றும் கூட அறிவை உருவாக்குவது எது உண்மையான அறிவு என்று அழைக்கப்படுவது எது என்பதற்கு பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட வரையறை இல்லை அறிவு கற்பவரால் ஒழுங்கமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த சூழலில் நாம் அறிவாற்றலை ஆக்கபூர்வமான பாரம்பரியம் என்று அழைக்கிறோம் இந்த அறிவாற்றல் மற்றும் ஆக்கபூர்வமான வரையறை என்ன என்பதை நாங்கள் மீண்டும் விவரிக்க மாட்டோம் ஆனால் இதுதான் பின்னணியிலிருந்து நாம் வகைப்படுத்தும் அறிவாற்றல் ஆகும் இப்போது ஒன்று உண்மை குறிப்பிட்ட அறிவு டொமைன் மற்றும் சூழல் சார்ந்ததாக இருப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனவே இன்று அறிவை உருவாக்குவது சிறிது நேரத்திற்குப் பிறகு அறிவாக கருதப்படாமல் போகலாம் அதைப் பற்றி எங்களுக்குத் தெரியாது பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு அல்லது அதற்கு மேலாக சொல்லப்பட்ட அதே விஷயம் அறிவாகக் கருதப்படும் என்று நாங்கள் உத்தரவாதம் அளிக்கவில்லை அனைத்து தொழில்முறை படிப்புகள் தொழில்முறை திட்டங்கள் உட்பட அனைத்து பிரிவுகளிலும் பொருந்தக்கூடிய நான்கு வகை அறிவு உள்ளது அவற்றை நாம் உண்மை கருத்தியல் நடைமுறை மற்றும் மெட்டா அறிவாற்றல் என்று அழைக்கிறோம் Refer Slide Time 0457 அறிவின் இந்த நான்கு வகைகளையும் பார்ப்போம் முதலாவது உண்மை அறிவு இதை புரிந்து கொள்வது மிகவும் எளிமையானது மாணவர்கள் ஒழுக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா அல்லது அதில் உள்ள ஏதேனும் சிக்கல்களைத் தீர்க்க வேண்டுமா என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைக் கூறுகளைக் கொண்டுள்ளது மேலும் இந்த அறிவு ஒப்பீட்டளவில் குறைந்த அளவிலான சுருக்கத்தில் உள்ளது எடுத்துக்காட்டாக உண்மை அறிவின் துணை வகைகள் யாவை சொற்களின் அறிவு அதாவது கொடுக்கப்பட்ட ஒழுக்கத்தில் சில சொற்கள் எண்கள் அறிகுறிகள் சில சின்னங்கள் மற்றும் சில சித்திர பிரதிநிதித்துவங்களை ஒரு குறிப்பிட்ட வழியில் பயன்படுத்துகிறோம் எனவே அந்த அளவிற்கு இது ஒரு சொல் எனவே ஒருவர் சொற்களஞ்சியத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும் நான் வலிமை போன்ற ஒரு வார்த்தையைப் பயன்படுத்தும்போது வலிமை என்பது ஒரு சரியான சொல் எனவே நான் எப்போதும் அதே சூழலில் பயன்படுத்துகிறேன் குறிப்பிட்ட விவரங்களின் அறிவு விளக்கமான மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தரவு உட்பட விளக்கமளித்தல் என்றால் "'என்ன '" என்று கேட்பது ஏதோ ஒன்று எடையுள்ளதாக இருக்கிறது சில பொருட்களின் அடர்த்தி மிகவும் அதிகம் அது விளக்க தரவு பரிந்துரைக்கப்பட்ட தரவு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே விளக்கமான மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தரவு இரண்டும் உண்மை அறிவின் வகையைச் சேர்ந்தவை இப்போது நீங்கள் பார்த்தால் சொல் எடுத்துக்காட்டுகள் இவை - செல்சியஸ் மற்றும் 51 சதவீதம் பழ ஈக்கள் உடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் இவை உண்மைத் தகவல்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் கடினமான ஒன்றுக்கு வாருங்கள் கருத்துக்கள் மிகவும் முக்கியம் என்று எல்லோரும் சொல்வது மிகவும் எளிதாக இருக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் பல கருத்துக்கள் உள்ளன யாரோ ஒருவர் 'கருத்தை' வரையறுக்கும்போது சில சிரமங்களை கொண்டுள்ளனர் என்பதை நாம் எப்போதும் காண்கிறோம் கருத்து என்பதற்கு ஒரு பொதுவான விளக்கம் என்னவென்றால் "கருத்து என்பது அதில் உள்ள பொருளையோ அல்லது நிகழ்வையோ அல்லது அதன் வகைப்பாட்டில் உள்ள தொடர்பையும் குறிக்கக்கூடிய ஒரு விளக்கம் ஆகும்" இப்போது சுருக்க வழியில் பார்த்தால் நீங்கள் ஒரு சில கூறுகளைச் சேகரிக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறீர்கள் அது எந்த குழுவைச் சேர்ந்தது என்பதை தீர்மானிக்க என்னிடம் சில வழிமுறைகள் உள்ளது ஒரு கருத்தின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் உதாரணமாக ஒரு மரம் போன்ற மிக எளிய விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மரம் என்பது ஒரு கருத்து ஆனால் மரங்களாகக் கருதக்கூடிய அனைத்து பொருள்களையும் பார்த்தால் அதாவது தனித்தனி மரங்களுக்கு இடையிலான அனைத்து வேறுபாடுகளையும் புறக்கணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களிடம் ஒரு மா மரம் இருக்கிறது உங்களிடம் ஒரு தென்னை மரம் இருக்கிறது உங்களிடம் வேறு சில மரங்கள் உள்ளன ஆனால் அவை அனைத்தையும் நாங்கள் மரங்கள் என்று அழைக்கிறோம் எனவே நீங்கள் அந்த மரத்தின் பெயரைக் கூறி அழைக்க விரும்பினால் அது ஒரு வகையான கருத்து ஆனால் இப்போது மரங்களைப் பொறுத்தவரை கூட நான் ஒரு மா மரம் என்று ஏதாவது அழைக்க முடியும் ஆனால் மீண்டும் ஒரு முறை மா மரத்தை ஒரு கருத்தாக நான் அழைக்கும்போது என்னிடம் உள்ள பல்வேறு வகையான மா மரங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை புறக்கணிக்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே நான் மா மரங்கள் என்று அழைக்கப்படும் தொகுப்பை தொகுத்து மா மரம் என்று அடையாள படுத்துகிறேன் எனவே இது தொடரலாம் இதேபோல் நீங்கள் இலை என்ற கருத்தை எடுத்துக் கொண்டால் நான் எதையாவது ஒரு இலையாக அடையாளம் காண முடியும் ஆனால் எல்லா இலைகளும் ஒரே மாதிரியானவை அல்ல எனவே ஏதோ ஒரு வகையில் இலை என்று அழைக்கப்படுவதை திருப்திப்படுத்தும் சில பண்புகள் என்னிடம் உள்ளன எனவே ஒரு நாற்காலியை வரையறுக்க முயற்சிப்பது போன்ற மற்ற கருத்துகளை ஒருவர் முயற்சி செய்யலாம் நாற்காலி என்பது ஒரு கருத்து அல்லது கோப்பை போன்ற பொதுவான பொருளைப் நீங்கள் எடுக்கலாம் கோப்பையும் ஒரு கருத்தாகும் ஏனெனில் பல வகையான கோப்பைகள் உள்ளன நாங்கள் கடைக்குச் செல்லும்போது அவை அனைத்தையும் கோப்பைகள் என்று அழைக்கிறோம் நாற்காலி அல்லது ஒரு கோப்பை போன்ற எளிய கருத்துகளை வரையறுக்க முயற்சிக்கிறீர்கள் நாம் இப்போது கூறியது போல கருத்துக்கள் சுருக்கமாக இருக்கின்றன அவை அவற்றின் நீட்டிப்பில் உள்ள விஷயங்களின் வேறுபாடுகளைத் தவிர்க்கின்றன நீங்கள் ஒரு கோப்பை பற்றி ஏதாவது பேசினால் நான் ஒரு கோப்பையைப் பார்க்கும்போது என்னால் ஒரு கோப்பையாக அடையாளம் காண முடிகிறது ஏனெனில் இரண்டு கோப்பைகள் அவற்றின் வடிவங்கள் வண்ணங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று மிகவும் வித்தியாசமாக இருக்கலாம் உங்களிடம் மொத்தமாக அல்லது அளவுடன் உள்ளன ஆனால் இன்னும் நாம் அடையாளம் காண முடிகிறது அவை கோப்பை எனப்படும் அதே வகையைச் சேர்ந்தவை பாரம்பரிய கருத்துக்கள் உலகளாவியவை அதில் அவை அவற்றின் நீட்டிப்பில் உள்ள அனைத்திற்கும் சமமாக பொருந்தும் கருத்தாக்கங்களும் முன்மொழிவுகளின் அடிப்படை கூறுகள் என்பதையும் பார்க்க வேண்டும் அதேபோல் ஒரு சொல் ஒரு வாக்கியத்தின் சொற்பொருளின் உறுப்பு எனவே நீங்கள் ஒரு வாக்கியத்தை எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் உங்களிடம் பல சொற்கள் உள்ளன அவற்றை சில விதிகளின்படி ஒன்றாக இணைத்து பின்னர் அது ஒரு வாக்கியமாக மாறும் ஆனால் முதலில் உங்களிடம் வார்த்தைகள் இருக்க வேண்டும் எனவே கருத்துக்கள் சொற்களைப் போன்றவை பின்னர் நாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்களை ஒன்றாக இணைத்து அதை ஒரு கொள்கை என்று அழைக்கிறோம் அதாவது ஒரு கொள்கை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்களை ஒன்றிணைத்து குறிப்பிட்ட அர்த்தத்தை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டாக வலிமை என்பது ஒரு கருத்து நிறை என்பது ஒரு கருத்து முடுக்கம் என்பது ஒரு கருத்து ஆனால் நான் F ma என்று கூறும்போது அது ஒரு கொள்கை அல்லது சட்டமாக மாறுகிறது நிரை அதையே நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நிறைக்கு சமமாக வலிமையை முடுக்கம் மூலம் பெருக்கி நான் ஒரு வாக்கியத்தைச் செய்தேன் ஆனால் நான் மூன்று கருத்துக்களை ஒன்றாகச் சரிசெய்தேன் இப்போது அது ஒரு சட்டம் அல்லது ஒரு கொள்கையாக மாறுகிறது ஆனால் நாம் இன்னும் மேலே செல்கிறோம் கருத்தியல் அறிவில் அறிவின் பிரிவுகள் மற்றும் வகைப்பாடுகளின் அறிவு மற்றும் அவற்றுக்கிடையேயான உறவுகள் ஆகியவை அடங்கும் அதைத்தான் நாங்கள் கொள்கைகள் என்று அழைக்கிறோம் சில நேரங்களில் நாங்கள் ஸ்கீமா அல்லது மன மாதிரிகள் அல்லது மறைமுகமான அல்லது வெளிப்படையான கோட்பாடுகள் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக நியூட்டனின் இயக்க விதிகள் அதாவது நீங்கள் மூன்று சட்டங்களை ஒன்றிணைத்து அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறீர்கள் எனவே நீங்கள் இதை ஒரு மன மாதிரி என்று அழைக்கலாம் அல்லது அதை ஒரு ஸ்கீமா என்று அழைக்கலாம் எனவே திட்டங்கள் மாதிரிகள் மற்றும் கோட்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட பொருள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டது மற்றும் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்கின்றன நீங்கள் எந்த விஷயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வதற்கு கூட நீங்கள் சில கருத்துக்களை அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள் அவற்றுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் துல்லியமாக ஒரு வரையறையைத் தருகிறீர்கள் மேலும் இந்த சொற்கள் உங்கள் பொருள் விஷயத்தில் எவ்வாறு தொடர்புடையவை என்றும் அது ஒரு திட்டமாகவோ அல்லது உங்களுக்கு ஒரு மாதிரியாகவோ மாறுகிறது எனவே கருத்தியல் அறிவு என்பது வெவ்வேறு பகுதிகள் அல்லது தகவல்களின் துண்டுகள் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் மிகவும் சரியான முறையில் ஒன்றோடொன்று தொடர்புடையவை மற்றும் இந்த பாகங்கள் எவ்வாறு ஒன்றாக செயல்படுகின்றன ஆகியவை அடங்கும் இது எல்லாம் கருத்தியல் அறிவு இப்போது கருத்தியல் அறிவின் மாதிரிகள் வலிமை முடுக்கம் வேகம் நிறை மின்னழுத்தம் மின்னோட்டம் வெப்பநிலை என்ட்ரோபி இப்போது நடைமுறை அறிவு புரிந்து கொள்ள மிகவும் எளிதானது எதையாவது செய்வது எப்படி என்பது பற்றிய அறிவு இது பெரும்பாலும் ஒரு தொடரின் வடிவத்தை அல்லது பின்பற்ற வேண்டிய படிகளின் வரிசையை மேற்கொள்ளும் இப்போது நடைமுறை அறிவில் திறன்கள் ஏதாவது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் வழிமுறைகள் நுட்பங்கள் மற்றும் முறைகள் ஆகியவை அடங்கும் கொடுக்கப்பட்ட நடைமுறையை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் அளவுகோல்களைப் பற்றிய அறிவும் அடங்கும் செயல்முறை மட்டுமல்ல நடைமுறையை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் அளவுகோல்களைப் பற்றிய அறிவு இது ஒரு குறிப்பிட்ட பாடம் அல்லது கல்வித் துறைகளுக்கு முக்கியமான ஒன்றாகும் ஒரு பாடம் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நடைமுறை வேறு சில பாடங்களில் பொருந்தாது ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை அந்த பகுதியில் பணிபுரியும் மக்களால் அந்த விஷயத்தைப் பொறுத்து கூட்டாக தீர்மானிக்கப்படுகிறது Refer Slide Time 1640 நடைமுறை அறிவின் எடுத்துக்காட்டுகள் சாதாரண வேறுபாடு சமன்பாட்டைத் தீர்ப்பது கொடுக்கப்பட்ட கோப்ளனார் வலிமையின் முடிவைத் தீர்மானித்தல் கொடுக்கப்பட்ட மின்சார சுற்றுகளில் மின்னோட்டத்தை தீர்மானித்தல் பகுதியளவு வடிகட்டுதல் மரபணு வரிசைமுறை அல்லது வெறுமனே ஆங்கில செயலில் கேட்பது இவை அனைத்தும் நடைமுறை அறிவின் எடுத்துக்காட்டுகள் இப்போது உங்களுக்கு மெட்டா அறிவாற்றல் அறிவு உள்ளது பின்வரும் அறிவில் இந்த வகை அறிவை விரிவாக ஆராய்வதற்கான சந்தர்ப்பம் நமக்கு இருக்கும் ஆனால் மெட்டா அறிவாற்றல் அறிவு நாம் பேசிய நான்காவது வகை பொதுவாக அறிவாற்றல் பற்றிய அறிவு மற்றும் ஒருவரின் சொந்த அறிவாற்றல் பற்றிய அறிவைப் பற்றிய விழிப்புணர்வு அதனால்தான் நாங்கள் அதை மெட்டா என்று அழைக்கிறோம் அதாவது நீங்கள் உங்கள் சொந்த அறிவாற்றலைப் பற்றி அறிய முயற்சிக்கிறீர்கள் நாங்கள் சில மாதிரிகளை பின்வரும் அலகு மூலம் விரிவாகக் கையாள்வோம் என்று சொன்னோம் மெட்டா அறிவாற்றல் அறிவின் கூறுகள் எடுத்துக்காட்டாக ஒரு பணியை அணுகும் போது எல்லோரும் ஒரே மாதிரியாக சமமாகவோ வேகமாகவோ அல்லது சரியாகவோ செய்ய முடியாது மெட்டா அறிவாற்றல் அறிவு அதாவது ஒரு பணியை மதிப்பிடுவதற்கான திறன் அந்த அளவிற்கு ஒருவரின் சொந்த பலங்களையும் பலவீனங்களையும் மதிப்பீடு செய்தல் அறிவாற்றல் பலவீனங்கள் மற்றும் பொருத்தமான அணுகுமுறையைத் திட்டமிடுதல் "இது உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை " உத்திகளைப் பயன்படுத்துதல் மற்றும் செயல்திறனைக் கண்காணித்தல் எதையாவது கற்றுக்கொள்ள நான் ஒரு மூலோபாயத்தைப் பயன்படுத்தலாமா நான் எவ்வளவு சிறப்பாகக் கற்றுக்கொண்டேன் என்பதை எனது சொந்த செயல்திறனைக் கண்காணிக்க முடியுமா ஒருவரின் சொந்த அணுகுமுறை அறிவாற்றல் மற்றும் கற்றல் பற்றிய நம்பிக்கைகள் ஆகியவற்றைப் பிரதிபலித்தல் மற்றும் சரிசெய்தல் இவை மெட்டா அறிவாற்றல் அறிவின் சில கூறுகள் மற்றும் இந்த மெட்டா அறிவாற்றல் அறிவு ஒரு கற்பவரிடமிருந்து மற்றொறுவருக்கு பெரிதும் வேறுபடலாம் அதன் தாக்கங்களை நாம் காண்போம் இப்போது அறிவாற்றல் களத்தின் வகைபிரிப்பை ஒருவர் கைப்பற்ற முடியும் பொது நாம் இன்னும் மன உணர்வு களம் மற்றும் சைக்கோமோட்டர் களத்தைப் பார்க்கவில்லை பிற்கால அலகுகளில் அதைக் காண்போம் ஆனால் இப்போது கற்றல் மற்றும் கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டில் அறிவாற்றல் மனஉணர்வு மற்றும் ஸைக்கோமோட்டர் உள்ளிட்ட களங்கள் உள்ளன மேலும் நாம் கண்டது அறிவாற்றல் களத்தின் பரிமாணங்கள் அறிவாற்றல் செயல்முறைகள் மற்றும் அறிவு வகைகள் உள்ளன அதை ஏன் பொது என்று அழைக்கிறோம் இந்த நான்கு வகை அறிவு அனைத்து வகையான செயல்பாடுகளிலும் பொதுவானதாகக் கருதப்படுகிறது ஆனால் பொறியியல் போன்ற பாடங்களில் கூடுதல் அறிவு வகைகளை கொண்டிருக்க முடியும் உண்மையில் பொறியியலுக்கு அதற்கென்ற குறிப்பிட்ட மற்ற வகை அறிவு வகைகள் உள்ளன நாங்கள் அவற்றைக் கையாள்வதில்லை என்பதால் அவற்றை பொது வகைகளாக அழைக்கிறோம் ஆனால் இந்த நான்கு பிரிவுகளும் தொடர்புடைய எந்தவொரு விஷயத்திற்கும் பொதுவானவை 6 அறிவாற்றல் செயல்முறைகள் உள்ளன எனவே அறிவாற்றல் களத்தின் வகைபிரித்தல் கையாள படலாம் இந்த இடத்தில் கருத்து வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது அதை அதில் பிடிக்கலாம் நீங்கள் கற்கும்போது ஒரே ஒரு வகை அல்லது ஒரு அறிவை மட்டுமே கொண்ட அறிவு கூறுகளை நீங்கள் கையாள்வதில்லை எனவே ஒருவர் முற்றிலும் உண்மை அறிவு கூறுகள் அல்லது உண்மை கருத்தியல் மற்றும் மெட்டா அறிவாற்றல் கூறுகள் அல்லது உண்மை கருத்தியல் நடைமுறை மற்றும் மெட்டா அறிவாற்றல் கூறுகளுடன் கையாளலாம் எனவே இது குறிப்பிட்ட கற்றல் பொருள் அல்லது குறிப்பிட்ட கற்றல் செயல்பாட்டைப் பொறுத்தது அறிவாற்றல் செயல்முறை அடையாளம் காணப்பட்டாலும் அறிவு கூறுகள் பலவாக இருக்கலாம் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் கற்பவர் மெட்டா அறிவாற்றல் கூறுகளைக் கையாள்வதில்லை என்றாலும் பயிற்றுவிப்பாளர் கற்றல் நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பதிலும் வடிவமைப்பதிலும் மெட்டா அறிவாற்றல் கூறுகள் பயிற்றுவிப்பாளருக்கு மிகவும் முக்கியம் ஏனெனில் அவர் கற்றல் நிகழ்வுகளை வடிவமைக்கும்போது அறிவுறுத்தல் முக்கியமானது மெட்டா அறிவாற்றல் கூறுகளுக்கு ஒருவர் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் கொண்டிருக்கும் மாணவர்களை பொறுத்தது இப்போது ஒரு சில பயிற்சிகளுக்கு வருகிறோம் நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்ய விரும்புகிறோம் நீங்கள் கற்பித்த அல்லது தெரிந்த பாடத்திலிருந்து மூன்று உண்மை கூறுகளை பட்டியலிடுங்கள் நீங்கள் கற்பித்த அல்லது பழக்கமான மற்றும் ஒரே பிரிவில் உள்ள மூன்று கருத்துகளை பட்டியலிடுங்கள் நீங்கள் கற்பித்த அல்லது பழக்கமான படிப்புகளிலிருந்து மூன்று கொள்கைகளை பட்டியலிடுங்கள் அல்லது நீங்கள் கற்பித்த அல்லது பழக்கமான படிப்புகளிலிருந்து மூன்று நடைமுறைகளை பட்டியலிடுங்கள் பயிற்றுவிப்பாளருடன் பகிர்ந்தமைக்கு நன்றி மெட்டா அறிவாற்றல் அறிவுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை அலகு 11 இல் உள்ள மெட்டா அறிவாற்றல் அறிவின் தன்மையைப் புரிந்துகொள்வதில் அதிக நேரம் செலவிடுவோம்